நாம் முன்னர் விவாதித்த மும்முனை இணைப்பு கட்டமைப்பை இப்போது மறுபரிசீலனை செய்கிறேன் இதில் நாம் கற்றுக்கொண்ட பல்வேறு மாற்றங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் பின்னர் ஒரு செட் பாயிண்ட் கன்ட்ரோலரை செய்ய முடியுமா என்று பார்ப்போம் இப்போது இந்த தேவையற்ற வரிகளை அகற்றுவேன் இப்போது நாம் புதிய தொகுதிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் நாம் இப்போது அதை செய்யப்போகிறோம் மின்னூட்டங்கள் அளவிடும்போது RYB ஐ ABC என அழைக்கிறேன் Igr க்கு பதிலாக நான் ia ib ic ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே நான் இதை நீக்கிவிட்டு அதை ia என்று குறிக்கிறேன் அவற்றை abc என்று வைத்திருக்கிறேன் எனவே அந்த மறுபெயரிடுதலைச் செய்தபின் இங்கேயும் நான் பின்னர் சரியான நேரத்தில் அதை மாற்ற விரும்புகிறேன் இப்போது இந்த ia ib ic என்பது பின்னூட்ட சமிக்ஞைகள் இவை AC சமிக்ஞைகள் இப்போது நீங்கள் அவைகளுடன் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் ஒரு தொகுதியை வைக்கிறேன் உள்ளீடுகள் ia ib மற்றும் ic இப்பொழுது ia ib மற்றும் ic மின் ஓட்டங்களை அளவிடுகிறேன் இவை மூன்று கட்ட AC மின்னோட்டங்கள் ஆகும் ∝β ஒருங்கிணைப்பு அமைப்பில் அவற்றை i∝ iβ என்ற இரண்டு கட்ட ஏசி மின்னூட்டங்களாக மாற்ற விரும்புகிறேன் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் நான் ஒரு abc to ∝ β உருமாற்றத்தைப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் வெளியீடு i∝ மற்றும் iβ ஆக இருக்கும் இப்போது இந்த ∝ மற்றும் β நான் dq ஒருங்கிணைப்பு அமைப்பாக மாற்ற விரும்புகிறேன் இது இன்னும் மற்றொரு உள்ளீட்டைக் கொண்டுள்ளது அதாவது 𝜌 ∝ β ஒருங்கிணைப்புக்கும் dq ஒருங்கிணைப்புக்கும் இடையிலான கோணம் நான் இங்கே ∝ β to dq ஐப் பயன்படுத்த வேண்டும் இந்த தொகுதி வெளியீடு id iq ஆக இருக்கும் இப்போது dq ஒருங்கிணைப்பு அமைப்பு இந்த தலம்சார்ந்த திசையனுடன் சுழன்று கொண்டிருப்பதால் தற்போதைய தளம்திசையன் id மற்றும் iq ஆகியவை DC அளவுகளாக இருக்கும் id மற்றும் iq ஆகியவை முறையே d அச்சு மற்றும் q அச்சில் தற்போதைய தலதிசையனின் வீழ்ச்சியாகும் எனவே இவை DC அளவுகள் இப்போது நாம் இங்கே கட்டுப்படுத்தியை அமைப்போம் இப்போது எனக்கு மின்னோட்ட குறிப்பு பிளஸ் மைனஸ் இருக்கட்டும் மின்னோட்ட குறிப்பை id என்று அழைக்கிறேன் நான் என்ன பின்னூட்டம் அளிக்கிறேன் இந்த id இங்கே பின்னூட்டமாக தெரிவிப்பேன் நான் கோட்டை இங்கு வரைய மாட்டேன் நான் id ஐ குறித்து பிறகு இந்த வரியை நான் இணைத்துள்ளேன் இப்போது ஒப்பீட்டாளரின் வெளியீடு ஒரு PI கட்டுப்படுத்திக்கு செல்கிறது எனவே இது ஒரு எளிய PI கட்டுப்படுத்தி இப்போது நான் அதை iq க்கும் செய்கிறேன் எனவே நான் இங்கே iq மற்றும் பின்னூட்ட iq ஐக் கொண்டிருப்பேன் அதாவது நான் இந்த வரியை இங்கே பிளஸ் மற்றும் மைனஸ் ஆகியவற்றிற்கு இணைக்கிறேன் மேலும் மற்றொரு PI கட்டுப்படுத்தி தொகுதிக்குச் செல்கிறேன் இப்போது இந்த இரண்டின் வெளியீடுகள் உண்மையில் இறுதியாக PWM ஐ வழங்க வேண்டும் இது மின்னோட்டத்தை சரியான முறையில் இயக்க மின்னழுத்தத்தை உருவாக்கும் எனவே PI இன் வெளியீடு d மற்றும் q அச்சு மின்னழுத்தங்கள் ஆகும் எனவே இரண்டு கட்டுப்படுத்திகளின் வெளியீடுகளை dq to αβ மாற்றமாக செய்கிறேன் கட்டுப்படுத்திகளில் ஒன்று கட்டுப்படுத்தியின் d அச்சு பகுதி உங்களுக்கு vd ஐ தருகிறது கட்டுப்படுத்தியின் q அச்சு பகுதி vq ஐ தருகிறது இது ஒரு dq to α β மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது மேலும் எனக்கு இரண்டு வெளியீடுகள் கிடைக்கும் அவற்றை vα மற்றும் vβ என்று சொல்வோம் இந்த ρ கோணத்தைதான் நான் இங்கு பயன்படுத்தினேன் ஏனென்றால் dq மற்றும் αβ ஆகியவை ஒரே வித்தியாசம் கொண்ட கோணங்களைக் கொண்டுள்ளன இப்போது αβ to abc உருமாற்றம் செய்யலாம் இது எனக்கு va vb vc என்ற மாதிரி அளவுகளை கொடுக்கும் இப்போது நான் இந்த வரிகளை வரைவேன் எனவே இது PWM க்கு va vb vc என்ற குறிப்பைக் கொடுக்கும் இது கேரியர் முக்கோணத்தை ஒப்பிட்டு பின்னர் கேட் டிரைவிற்கு தேவையான PWM சமிக்ஞைகளை உருவாக்கி இந்த சுவிட்சுகளை இயக்கவும் அணைக்கவும் செய்கிறது இந்த கட்டுப்பாட்டுக்கு நாம் கொடுத்த மின் அழுத்தத்துக்கு ஏற்ப ia ib ic பாய வைக்கின்றது அதாவது இங்கே இந்த பிழை பூஜ்ஜியமாகிறது எனவே இதுதான் நாம் பயன்படுத்தும் கட்டுப்பாட்டுக் கொள்கை இப்போது நான் அந்த மூன்று அளவுகளையும் MPP இன் வெளியீட்டையும் அகற்றுவேன் MPP இன் ஒற்றை வெளியீட்டைக் கொண்டு I mpp ஐ குறிக்க முற்படுகிறேன் இது அதிகபட்ச ஆற்றல் புள்ளியில் உள்ளது அதிலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் id க்கு ஒரு குறிப்பாக இதை வழங்க வேண்டும் அதை சிறிது நேரத்தில் விவாதிப்பேன் ஆனால் இப்போது Vd மற்றும் Id ஆகியவற்றை பயன்படுத்தி எம் டி வழிமுறை ஆற்றலை கணக்கிடுகிறது அது ஒரு வெளியீட்டை வழங்குகிறது மேலும் இது அதிகபட்ச ஆற்றலில் உள்ள மின்னோட்டத்தைக் குறிக்கும் i mpp ஆகும் இப்போது மீதமுள்ளவை இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் 𝜌 இன் மதிப்பை எவ்வாறு பெறுவது மற்றும் கொடுப்பது என்பதுதான் இது இன்னும் வரையறுக்கப்படவில்லை எனவே நாம் 𝜌 என்பதை αβ அச்சு அல்லது ஒருங்கிணைப்பு அச்சு மற்றும் dq க்கு இடையிலான கோணம் என்று அழைக்கிறோம் நமக்கு dq அச்சு மின்னோட்ட தளத்தின்திசையன் உடன் ஒன்றி சுழல வேண்டும் என்று விரும்புகிறோம் எனவே dq ஒருங்கிணைப்பு அமைப்பும் மின்னோட்ட தளத்தின்திசையன் உடன் சேர்ந்து சுழல்கிறது என்றால் நமக்கு id iq ஆகியவை DC ஆக இருக்க வேண்டும் எனவே நாம் iα iβ ஆகியவற்றை வைத்துக்கொண்டு ρ ஐ உருவாக்க வேண்டும் எனவே மின்னோட்ட தளத்தின்திசையன் கோணம் ρ ஆக இருக்கும் என்று சொல்லலாம் ஆகவே cos 1 iα √iα 2 iβ 2 என்பது ஒரு தொகுதி ρ ஐ கொடுக்கும் எனவே உள்ளீடு என்னவாக இருக்க வேண்டும் நான் சுட்டிக்காட்டியபடி iα மற்றும் iβ இலிருந்து உள்ளீட்டை எடுத்துக்கொள்வேன் வெளியீடு ρ மற்றும் அந்த வெளியீட்டை நான் இங்கே பயன்படுத்துவேன் பிறகு அதே வெளியீட்டை நான் இங்கேயும் பயன்படுத்துவேன் எனவே இந்த ρ உள்ளது எனவே இந்த விஷயத்தில் id மின்னோட்ட தளத்தின்திசையன் உடன் சீராக இருக்கும் iq பூஜ்யம் ஆகும் ஏனெனில் id மின்னோட்ட தளத்தின்திசையன் உடன் ஒன்றி உள்ளது எந்த இருபடி கூறுகளும் இருக்காது எனவே இது பூஜ்ஜியமாக இருக்கலாம் மற்றும் id மட்டும் கட்டுப்படுத்தி உடன் இருக்கும் இருப்பினும் இது ρ ஐப் பெறுவதற்கான ஒரு வழியாகும் ஆனால் இங்கு பாயும் மின்னூட்டங்கள் மின்னழுத்தத்துடன் ஒரே கட்டத்தில் இருப்பதைக் காண விரும்புகிறோம் எனவே மின்னழுத்த அலை வடிவங்கள் va vb vc ஆகியவற்றைக் கொண்டு ρ ஐப் போக வேண்டும் பிறகு id மற்றும் iq ஆகியவை மின்னழுத்த தல திசையன் ஐ பொறுத்து இருக்கும் d அச்சினை போல இருக்கும் இதனால் என்ன நன்மை இன்று நாம் பார்ப்போம் இந்த ρ உருவாக்கத்தில் இந்த முறையில் கவனம் செலுத்துகிறேன் αβ ஆயத்தொலைவுகளை கருத்தில் கொள்ளுங்கள் இது αβ ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் அந்த ஒருங்கிணைப்பு அமைப்பில் அதுபோன்று காட்டப்பட்ட ஒரு மின்னழுத்த தளத்தின் தல திசையன் இவ்வாறு இருக்கட்டும் இது ஒரு விளைவு மின்னழுத்த தல திசையன் மின்னழுத்தம் தொகுப்பின் மின்னழுத்தம் மற்றும் அதேபோல் மின்னோட்ட தல திசையன் தொகுப்பின் மின்னூட்டத்திற்கு வைக்கிறேன் எனவே இது விளைவு எண்ணாகும் அதாவது இது va vb vc ஆல் ஆனது மற்றும் இது ia ib ic ஐக் கொண்டது மற்றும் இதன் விளைவாக இந்த தளத்தின்திசையன் உருவாகிறது நீங்கள் இந்த vg திசையன் இவ்வாறு vae0 vb ej2π3 vc ej4π 3 ஆல் வழங்கப்படுகிறது இது எப்படி வரும் என்று நமக்கு தெரியும் நீங்கள் இறுதியில் vα jvß ஐ பெறுவீர்கள் அதேபோல் மின்னோட்ட தளத்தின் திசையன் ia e0 ia ej2π 3 ia ej4π 3 ஐயும் பெறலாம் இந்த ஆய்வில் மின்னழுத்த தளத்தின் திசையென் மற்றும் தற்போதைய தளத்தின் திசையென் ωt கோணத்தில் சுழலும் என்பதை காண்கின்றோம் இப்போது dq அச்சுகளை இவ்விடத்தில் வைக்கின்றேன் எனவே மின்னழுத்த தளத்தின் திசையன் vg உடன் சீரமைக்கப்பட்ட அந்த d அச்சை நான் நிலைநிறுத்துகிறேன் எனவே இது எங்கள் d அச்சு மற்றும் q அச்சு d அச்சுக்கு செங்குத்தானது q அச்சு ஏனெனில் dq அச்சு vg தளத்தின் திசையனுடன் ஒன்றிணைந்து இருப்பதை பார்ப்பீர்கள் சுழலும் மின்னழுத்த தளத்தின் திசை எண்ணுக்கு இருபடி கூறு எதுவும் இல்லை மின்னழுத்த தளத்தின் திசையன் v d மட்டுமே உள்ளது ஏனெனில் செங்குத்து அச்சில் எந்த வீழ்ச்சியும் இல்லை எனவே vg அளவு vd ஆக இருக்கும் அது ஒரு dc மதிப்பு இப்போது ig என்பது சில கோணத்தில் பின்தங்கிய vg என்று சொல்லலாம் எனவே இது இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது மற்றும் ig இன் வீழ்ச்சி d அச்சு மேல் செங்குத்து தளத்தில் விழுகிறது எனவே இந்த பகுதி இந்த வீழ்ச்சி id என்பது நேரடி கூறு ஆகவும் மற்றும் அதன் செங்குத்து கூறு iq ஆகவும் இருக்கும் எனவே மின்னோட்ட தளத்தின் திசையன் id மற்றும் iq ஆகியவற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போது மின் தொகுப்பில் செலுத்தப்படும் மின்னோட்டம் ig vg உடன் ஒத்த கட்டத்தில் இருக்க வேண்டும் அதாவது ig மற்றும் vg ஆகியவை ஒன்றிணைய வேண்டும் என்கிறோம் எனவே கட்டுப்பாட்டுக் கண்ணோட்டத்தில் இதன் பொருள் என்ன இதன் பொருள் iq 0 ஆக இருக்க வேண்டும் எனவே நான் iq set point ஐ பூஜ்ஜியமாக அமைக்கிறேன் பின்னர் நிலையான நிலையில் iq பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே id என்பது ig க்கு சமமாக இருக்கும் அது vg உடன் ஒத்ததாக இருக்கும் பின்னர் ஒற்றை ஆற்றல் காரணியில் மின்னோட்டம் மின் தொகுப்பில் செலுத்தப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் d அச்சை vg உடன் சீரமைத்தால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை இதுவாகும் எனவே இப்போது இந்த புதுப்பிப்பை மும்முனை இணைக்கப்பட்ட தொகுதி மின் தொகுப்பு இணைக்கப்பட்ட மாறுதிசையாக்கி ஆகியவற்றை கொண்ட வரைபடத்தில் அடைவோம் நாம் இப்போது விவாதித்தபடி மின்னோட்ட தளத்தின் திசையென் ஒருங்கே இணைப்பதற்கு பதிலாக முதலில் 𝜌 உருவாக்கும் தொகுதிக்கான புதுப்பிப்பை உருவாக்குகிறேன் பிறகு இதை தளத்தின் மின்னோட்ட திசையென் உடன் ஒருங்கிணைப்பதற்கு தற்போதைய மின்னழுத்த தளத்தின் திசையென் உடன் அதை சீரமைப்பேன் முதலில் மின்னோட்டத்தின் உள்ளீடுகளை அகற்றுவேன் நான் ஒரு சிறிது இடத்தை உருவாக்குவேன் பின்னர் கட்ட மின்னழுத்தங்களை அளவிடுவேன் va vb மற்றும் vc இங்கு நான் இந்த தொகுதியை கொண்டிருப்பேன் நான் ஒரு உள்ளீட்டு va vb vc ஐ எடுக்கப் போகிறேன் இது abc to αß உருமாற்றத்திற்கு வேண்டும் மற்றும் இது வெளியீடு ஆகும் எவ்வாறு abc to αß ஆனது vα vß தரும் என்றால் நான் vα by square root of vα 2 vß 2 ஐ ρ உருவாக்குவதற்கு பயன்படுத்துவேன் எனவே இப்போதுρ ஆனது va vb vc ஆல் ஆன மின்னழுத்தத்தின் தளத்தின் திசையென் இடத்தை தருகிறது தற்போதைய ρ பதிலாக இந்த ρ உருவாக்கும் தொகுதியை இப்போது புதுப்பிப்பேன் ρ என்பது மின்னோட்ட தளத்தின் கோணம் மின்னழுத்த தளத்தின் கோணத்துடன் அதை மாற்ற விரும்புகிறேன் எனவே அதற்காக இதை அகற்றுவேன் சிறிது இடத்தை அழித்து இதை நகர்த்துவேன் பின்னர் மின்னழுத்த அளவீடுகளை எடுத்துக்கொள்வேன் இவை கட்ட மின்னழுத்தங்கள் va vb மற்றும் vc எனக்கு இங்கே ஒரு தொகுதி இருக்கும் இந்த தொகுதி எடுக்கும் உள்ளீடுகள் va vb vc ஆகும் மற்றும் நான் abc ஐ αß உருமாற்றத்தை பயன்படுத்துவேன் இந்த தொகுதிஇன் vα மற்றும் vß வெளியீட்டை நான் பெறுவேன் மின்னழுத்த தளத்தின் கோணமாக ρ இருக்கும் அதை தீர்மானிக்க vα vß ஐப் பயன்படுத்துவேன் vα √ vα2 vß2 உங்களுக்கு ρ கோணத்தைக் கொடுக்கும் இந்த கோணம் ρ மின்னழுத்த தளத்தின் திசையனின் α அச்சிலிருந்து αß இடப்பெயர்வை கொடுக்கும் இப்போது நீங்கள் இந்த மின்னழுத்த தளத்தின் திசையனைப் பார்க்கும் போது d அச்சு மின்னழுத்த தளத்தின் திசையன் vg உடன் ஒன்றி உள்ளது என அறியலாம் ஏனென்றால் நாம் இங்கு ρ ஐ எடுத்துள்ளோம் மேலும் மின்னோட்டத்தை நாம் iq பூச்சியமாகும் வகையில் கட்டுப்படுத்த வேண்டியிருப்பதைக் காண்கிறோம் இதனால் மின்னோட்ட தளத்தின் திசையன் தன்னை சீரமைக்கிறது எனவே நாங்கள் இந்த தொகுதி வரைபடத்திற்குச் செல்லலாம் இந்த செட் பாயிண்ட் 0 ஐ உருவாக்கலாம் இந்த செட் பாயிண்டை பூஜ்ஜியமாக்கினால் பின்னர் இதனால் iq 0 ஐ எட்டும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் PI கட்டுப்படுத்தி இங்கே பிழை 0 ஆக இருப்பதைக் உறுதிசெய்து iq வை 0 ஆக மாற்றும் iq 0 ஆகும் இதன் பொருள் ஊட்டப்படும் மின்னோட்டங்கள் ஒரே கட்டத்தில் இருக்கும் மற்றும் id மின்னோட்ட தளத்தின் திசையென்னைக் குறிக்கிறது ஏனெனில் iq 0 ஆகும் இப்போது அந்த விஷயத்தில் MPP வெளியீடு id அல்லது id க்கான செட் புள்ளியை நேரடியாக கொடுக்க இயலும் எனவே இப்போது id புள்ளி உண்மையில் மின் தொகுப்பில் செலுத்தப்படும் மின்னோட்டத்தை வரையறுக்கும் இது ஒட்டுமொத்த தளத்தினையும் மின் தொகுப்பில் செலுத்தப்படும் மின்னோட்ட தளத்தின் திசையென்னையும் வரையறுக்கும் மின் தொகுப்பின் மின்னழுத்தம் தொகுப்பினால் நிர்ணயிக்கப்படுவதால் மின் தொகுப்பில் எவ்வளவு ஆற்றல் செலுத்தப்படுகிறது என்பதை மின்சாரமே முடிவு செய்கிறது எனவே id உண்மையில் PV பேனலின் உச்ச ஆற்றல்புள்ளியைக் குறிக்கிறது என்றால் அதிகபட்ச ஆற்றல் மின் தொகுப்பில் கொடுக்கப்படுகிறது ஆகவே பி வி தொகுதியின் மின்னழுத்தம் மற்றும் பி வி மின்னோட்டம் ஆகியவற்றை MPPT தொகுதி அதற்குள் எடுத்துக்கொண்டு ஆற்றலை கணக்கிடுகிறது Vt என்பது அதிகபட்ச ஆற்றல் புள்ளியை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது அதன் வெளியீடு id உடன் இணைந்து அதிகபட்ச ஆற்றல் புள்ளியைக் குறிக்கும் மதிப்பைக் குறிக்கிறது எனவே இந்த id ஒரு செட் பாயிண்டாகப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் id அதிகபட்ச மின்சாரம் பாய்ச்சுவதற்கு முயற்சிக்கும் கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்தில் அதிகபட்ச மின்னோட்டத்தை வைத்து அதிகபட்ச ஆற்றல் மின் தொகுப்பில் செலுத்த முடியும் எனவே இந்த வழியில் எம் டி மாறுதிசையாக்கும் கட்டுப்பாட்டுக்குள் இறுக்கமாக ஒருங்கிணைக்கப்படுகிறது இந்த 𝜌 இன் மதிப்பு இந்த இயற்கணித முறையில் கணக்கிடப்படும் இது திறந்த வளையமாகும் எனவே இது மின்னழுத்த அலைவடிவத்தில் கலந்து இருக்கும் அதிவெண்களுக்கு தடை அளிக்காது இது எழுச்சிக்கு கூர்முனை இரைச்சல் மற்றும் பல நிச்சயமற்ற தன்மைகள் காரணமாக ρ மதிப்பு மாறுவதற்கு எந்த தடையும் அளிக்காது எனவே இதை மேலும் வலுவாக மாற்ற ஒரு மூடிய வளைய மாற்றம் பரிந்துரைக்கப்படுகிறது இது PLL என்றும் அழைக்கப்படுகிறது இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் va vb vc கட்ட மின்னழுத்தங்களைக் கவனியுங்கள் நான் அதை abc to α β மாற்றத்திற்கு தருகிறேன் நான் v α vβ ஐப் பெறுவேன் அதை நான் αβ to dq உருமாற்றத்திற்கு அனுப்புவேன் மேலும் நான் vd vq ஐப் பெறுவேன் இப்போது இங்கே ρ வின் தேவை உள்ளது இதை நான் எவ்வாறு தருவேன் பின்வரும் முறையால் தருகிறேன் எனவே இங்கே ஒரு சிறிய கட்டுப்படுத்தியை உருவாக்குகிறேன் நான் vq ஐ அமைப்பேன் இது செட் பாயிண்ட் vq 0 என்று கூறுவேன் பின்னர் இந்த αβ to dq தொகுதிக்கு வெளியே வரும் vq ஐ பின்னூட்டம் தருகிறேன் மற்றும் பிழையை நான் அதை ஒரு PI கட்டுப்படுத்தி வழியாக அனுப்பி அது ρ ஐ தருகிறது இது எப்படி வேலை செய்கிறது இது PLL போன்று வேலை செய்கிறது இது பல ஆய்வறிக்கைகளிலும் PLL என அழைக்கப்படுகிறது ஒருங்கிணைப்பு அமைப்பைக் காட்சிப்படுத்துகிறேன் எனக்கு αβ ஒருங்கிணைப்பு அமைப்பு உள்ளது ஒரு மின்னழுத்த தளத்தின் திசையன் மின் தொகுப்பின் மின்னழுத்தத்தின் Vg ஆகியவை உள்ளன இப்போது d அச்சு சரியாக ஒன்றாத நிலையில் இருக்கிறது எனலாம் இது vg தளத்தின் திசையனுடன் இல்லை இது சில கோணத்தால் தவறாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் இதன் விளைவாக d அச்சில் உள்ள வீழ்ச்சிகள் vd மற்றும் vq ஐக் கொடுக்கும் எனவே vq கூறு ஒன்று உள்ளது இது vg உடன் ஒன்றி இருந்தால் d அச்சு vg உடன் ஒன்றி இருந்தால் vq கூறு 0 ஆக இருந்திருக்கும் இப்போது இது ρ ρ என்பது αβ ஒருங்கிணைப்புக்கும் dq ஆயத்திற்கும் இடையிலான கோணம் இப்போது இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இப்போது சில காரணங்களால் பல நிச்சயமற்ற தன்மைகளின் காரணமாக dq அச்சு மின்னழுத்த தளத்தின் திசையனுடன் பொருந்தாமல் உள்ளது அதாவது vq பூஜ்ஜியமற்றது பின்னர் இது vq உடன் ஒப்பிடும்போது எதிர்மறையாக உள்ளது PI கட்டுப்படுத்தி இப்போது இயக்கத்தில் இருக்கும் இது ρ ஐ துவக்கி மாற்றத்தை தரும் PI கட்டுப்படுத்திக்கு செலுத்தும் உள்ளீடு பிழையானது பூஜ்யமாக ஆகும்வரை ρ மாற்றத்தினை தேவையான திசையில் துவங்கும் இது 0 ஆக இருந்தால் இங்கே vq vq ஆக மாறி இருக்கும் இது கட்டளை மதிப்பு அல்லது மாதிரி அளவு மதிப்பு Vq 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே vq 0 ஆக மாறி இருக்கும் எனவே PI கட்டுப்படுத்தி அதை vq 0 ஆக மாறுவதை உறுதி செய்யும் அதாவது ρ சரிசெய்து கொண்டே இருக்கும் அது மின்னழுத்த தளத்தின் திசையனுடன் d அச்சுகளை ஒன்றாக அமைக்கும் மற்றும் அத்தகைய ρ மதிப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கை காரணமாக இங்கு வரும் vq வை 0 ஆக மாற்றும் அத்தகைய நிபந்தனையின் கீழ் இங்கே உள்ள ρ மதிப்பு ρ இன் சரியான மதிப்பு இது dq அச்சுகள் ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் αβ ஒருங்கிணைப்பு அமைப்பு ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டின் மதிப்பை உங்களுக்கு வழங்கும் இது d அச்சு மின்னழுத்த தளத்தின் திசையனுடன் ஒன்றி இருக்க வைக்கிறது இதுதான் நாம் பெற விரும்புகிறோம் இது மிகவும் வலுவான இயக்க முறையாகும் ஏனெனில் இது மூடிய வளையமாகும் பின்னர் ஒரு PI கூறு உள்ளது அதில் முந்தைய இயக்கங்கள் உள்ளது இது அதிர்வெண் கலப்புகள் வீக்கங்கள் கூர்முனை மற்றும் பிற நிச்சயமற்ற தன்மைகளில் இருந்து இவற்றை நீக்கி தரும் எனவே இந்த மாற்றத்தை நம் மும்முனை தொகுப்புடன் இணைக்கப்பட்ட மாறுதிசையாக்கி தொகுதி வரைபடத்தில் இணைத்தால் அது ஒரு முழுமையான வேலை செய்யக்கூடிய தீர்வாக இருக்கும் அதைச் செய்வோம் இந்த ρ உருவாக்கத்தை மாற்றுவோம் இது திறந்த வளையம் மற்றும் மிகவும் வலுவானது அல்ல இதுவும் ஒரு இயற்கணிதமாகும் இதை நாம் இப்போது மூடிய வளையம் கொண்ட PLL அடிப்படையிலான நுட்பத்தை இதற்கு பதிலாக மாற்றுவோம் நான் அதை செய்கிறேன் இந்த தொகுதிகளை அழித்து தெளிவுபடுத்துகிறேன் இப்போது முதலில் abc உடன் தொடங்குவேன் கட்ட மின்னழுத்தங்களான va vb vc பிறகு நான் abc to αβ உருமாற்றத்தை செய்யப் போகிறேன் இது எனக்கு vα மற்றும் vβ ஐக் கொடுக்கும் மேலும் நான் அதை αβ முதல் dq உருமாற்றம் வழியாக அனுப்புவேன் அது எனக்கு vd மற்றும் vq ஐ கொடுக்கும் நமக்கு vd தேவைப்படாது நான் இப்போது ஒரு கட்டுப்பாட்டு இயக்கும் முறையை அறிமுகப்படுத்துவேன் இது ஒரு மாதிரி பிளஸ் கழித்தல் vq ஐ பின்னூட்டமாக கட்டுப்பாட்டு இயக்குமுறைக்கு வழங்கப்படுகின்றன பிழை கட்டுப்படுத்திக்கு பிழை வழங்கப்படுகிறது இது dq தொகுதிக்கு ρ ஐ உருவாக்கும் இந்த குறிப்பால் அமைக்கப்பட்ட மதிப்பை vq எடுக்கும் வகையில் இது உருவாக்கப்படும் இப்போது இந்த ρ மதிப்பு நான் அதை எடுத்து இங்கே இணைக்க முடியும் இப்போது இந்த கட்டுப்பாட்டு இயக்கும் முறையை இந்த vq செட் பாயிண்ட் நான் விவாதித்தபடி vq ஐ 0 ஆக அமைப்பேன் இதனால் இறுதியில் vq ஆனது vq ஐ அடையும் எனவே vq 0 ஆக மாறும் இந்நிலையில் vd மின்னழுத்த தளத்தில் திசையனுடன் ஒன்று இணைக்கப்படும் மேலும் நீங்கள் இதை உங்கள் αβ to dq மாற்றத்திற்கு பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதால் அந்த dq அச்சு இந்த ρ மதிப்பை எடுக்கும் அது மின்னழுத்த தளத்தின் திசையனுடன் ஒன்றி அமைக்கப்படும் எனவே இப்போது மும்முனை தொகுப்பு இணைக்கப்பட்ட மாறுதிசையாக்கி அமைப்பின் முழுமையான தொகுதி வரைபடம் நம்மிடம் உள்ளது இது அனைத்து சிக்கல்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இது செயல்படுத்தக்கூடிய தொகுதி இது dq உருமாற்றத்தைக் கொண்டுள்ளது இது dq அச்சு கோட்பாட்டுக் கொள்கைகள் மும்முனை ஐ இருமுனை AC மாற்றங்கள் செய்யும் அமைப்புகள் இருமுனை AC யிலிருந்து dq மாற்றம் மற்றும் செட் பாயிண்ட் கன்ட்ரோலர்களைக் கொண்டுள்ளது கண்காணிப்பு கட்டுப்பாட்டில் AC கட்டுப்பாட்டில் மூன்றுக்கு பதிலாக இங்கு கட்டுப்பாட்டாளர்களின் எண்ணிக்கை இரண்டு மட்டுமே உள்ளது இப்போது MPPT மாறுதிசையாக்கி ஆகியவற்றுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆற்றல் தொகுதி எளிமையானது இது ஒரே ஒரு ஆற்றல் நிலை மட்டுமே நம்மிடம் ρ தீர்மானிக்கும் ஒரு வலுவான PLL அடிப்படையிலான வழிமுறை உள்ளது